பேரழிவு மீட்பு மற்றும் மீண்டும் உருவாக்கும் இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஜப்பானில் கியோட்டோ பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் GADRI நான்காவது உச்சிமாநாடு நடைபெற்றது அதில் நடந்த விவாதங்களின் சுருக்கம் பற்றி இன்று விவாதிக்க உள்ளோம் அந்த குழுவில் நல்லுறவு உறுப்பினர்களில் நானும் ஒருவன் ஒருவரின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் ஆபத்து இருந்தால் அல்லது சமூக பரிமாணம் மற்றும் DRM இந்த குறிப்பிட்ட அம்சத்தை வெவ்வேறு உணர்வுகளில் எவ்வாறு சுருக்கமாகக் கூறியுள்ளன என்பதையும் GADRI பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக விவாதிக்க போகிறேன் டாக்டர் சுபஜயோதி ஏற்கனவே GADRI மற்றும் அதன் முன்முயற்சிகளைப் பற்றி ஒரு சொற்பொழிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே மார்ச் 13 முதல் 15 வரை நடந்த சமீபத்திய GADRI உச்சி மாநாடு பற்றியும் இந்த குறிப்பிட்ட குழுவை நான் எவ்வாறு அறிகிறேன் என்பதை பற்றியும் விவாதிக்க உள்ளேன் ஆபத்து உடல்நலம் மற்றும் DRM ஆகியவற்றின் சமூக பரிமாணத்தில் 2 தலைப்புகள் உள்ளன அதில் ஒன்று ஆபத்துக்கான சமூக பரிமாணம் மற்றும் ஆரோக்கியம் கியோட்டோ பல்கலைக்கழகத்தின் DPRI பேரிடர் தடுப்பு ஆராய்ச்சி மையம் மார்ச் 13 அன்று நடத்திய நான்காவது உலகளாவிய உச்சிமாநாட்டில் ஒரு 1D கலந்துரையாடலில் இது விவாதிக்கப்பட்டது சுபஜோதி சமதார் மற்றும் ஆண்ட்ரூ காலின்ஸ் தலைமையில் இணைத் தலைவர்கள் யுச்சி ஓனோ மற்றும் வர்ஜீனியா முர்ரே அவர்களுடன் நான் ராம் சதீஷ் பசுபுலேட்டி மற்றும் ராபின் ஈவ் மில்லர் ஆகியோர் தொடர்பு கொண்டவர்கள் உண்மையில் நாங்கள் GADRI பற்றி பேசும்போது முதலில் இது ஆராய்ச்சி மற்றும் பேரழிவு மீட்பு மற்றும் பேரழிவு தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு தளமாக மாறியுள்ளது எனவே இந்த நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து பகிர்ந்து கொள்ளவும் மற்றும் அவற்றை நடைமுறை கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு முக்கியமான பழமாக கருதப்படுகிறது இப்போது DPRI DRR நடைமுறைகளை நாம் எவ்வாறு மிகச் சிறந்த முறையில் ஆதரிக்க முடியும் என்றும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க ஒரு தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகிறது இதனால் GSRIDRR என்று அழைக்கப்படும் பேரழிவு அபாயக் குறைப்புக்கான ஆராய்ச்சி நிறுவனங்களின் மூன்றாவது உலகளாவிய உச்சிமாநாட்டில் அவர்கள் அறிவியல் மற்றும் கொள்கை உருவாக்கத்திற்கான மேம்பாட்டு தளத்தை விரிவாக்குவது பற்றி பேசுகிறார்கள் இது கடந்த ஆண்டு மார்ச் 19 முதல் 21 வரை நடைபெற்றது மற்றும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கியது நான் இத்தகைய பல்வேறு கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளேன் மற்றும் கலந்துரையாடலுக்கு வரும் பல்வேறு பங்குதாரர்களுடனும் வெவ்வேறு பின்னணியைச் சேர்ந்தவர்களுடனும் சில கருப்பொருள்கள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் இறுதியாக எங்கள் கண்டுபிடிப்புகளை அங்குள்ள சமூகத்திற்கும் முன் வைத்திருக்கிறோம் அதை எவ்வாறு முன்னோக்கி எடுத்துச் செல்வது என்பதைப் பற்றி கலந்து ஆலோசனையும் செய்துள்ளோம் இப்போது சமீபத்திய நான்காவது பேரழிவு அபாயக் குறைப்புக்கான ஆராய்ச்சி நிறுவனங்களின் உலகளாவிய உச்சிமாநாட்டில் தீம் என்பது நாம் எவ்வாறு நமது நிறுவனங்களின் செயல்திறனையும் பொருத்தத்தையும் அதிகரிப்பதாகும் ஆபத்து ஆரோக்கியம் மற்றும் DRM ஆகியவற்றின் சமூக பரிமாணம் இருக்கும் ஒரு விவாதத்தில் நான் இருந்தேன் நானும் ராபினும் ஒத்துழைப்புக் குழுவின் ஒரு பகுதியாக இருந்தோம் இந்த அமர்வுக்கு ஸ்ரீகாந்தும் தலைமை தாங்கிக்கொண்டிருந்த நிலையில் குழு விவாதங்களில் நாங்கள் உண்மையில் முன்வைக்கப்பட்டோம் எனவே இந்த அமர்வின் நோக்கமும் நோக்கங்களும் பயனுள்ள DRRக்கு ஆபத்துகளின் சமூக கட்டுமானம் குறித்த ஆராய்ச்சி எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை அடையாளம் காண்பதே ஆகும் அவரைப்பற்றிய சமூக பரிமாணத்தின் பகிரப்பட்ட அங்கீகாரத்தை அடைய பங்குதாரர்களிடையே அபாயத்தைப் பற்றிய புரிதல் எவ்வாறு சிறப்பாகப் பரப்பப்படலாம் மற்றும் விவாதிக்கப்படலாம் என்பதைக் கருத்தில் கொள்வது DRRன் எதிர் நடவடிக்கைகளை வடிவமைக்க ஆபத்து எவ்வாறு உதவும் என்பதைப் புரிந்து கொள்வதும் பேரழிவு அபாயத்தின் சமூக பரிமாணம் தொடர்பான எதிர்கால ஆராய்ச்சி திசைகளை பிரதிபலிக்கவும் அறிக்கை செய்யவும் ஆகும் பதிலளிக்க வேண்டிய வேண்டிய முக்கிய கேள்விகள் எங்களுக்கு கிடைத்தன அவை சமூகத்தில் தற்போது ஏற்படும் ஆபத்துகள் அபாயங்கள் மற்றும் பேரழிவுகள் எந்த அளவிற்கு நன்கு அறியப்பட்டவை DRRக்கு ஆபத்துகளின் சமூக கட்டுமானம் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் மாறுபட்ட DRR பங்குதாரர்களைச் சுற்றி ஆபத்து பற்றிய மேம்பட்ட புரிதல் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் ஆபத்தின் சமூக பரிமாணங்களைப் புரிந்துகொள்வது எந்த வகையில் டி ஆரை இயக்க உதவுகிறது எனவே இது எங்கள் முக்கியமான கேள்விகள் அதன்பிறகு ஒவ்வொரு குழுக்களிலும் முழுமையான விவாதங்கள் நடைபெறுகின்றன மேலும் நாங்கள் வெவ்வேறு பங்குதாரர்களிடமிருந்து வெவ்வேறு கண்ணோட்டங்களை சேகரித்து வருகிறோம் பின்னர் இந்த ஒரு எளிய வரைபடத்தில் ஒரு கருத்தியல் புரிதலை தொகுக்க முயற்சிக்கிறோம் ஆபத்தின் நம்பர் ஒன் சூழல் ஆபத்தின் சூழல் வேறுபட்ட பொருளைக் கொண்டுள்ளது என்று நாம் கூறும்போது அது குறிப்பாக விளிம்பில் வாழும் மக்களை குறிக்கின்றது இங்கே எட்ஜ் என்று நான் குறிப்பிடுவது மலை விளிம்பில் வாழும் மக்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் இந்த பேரழிவு அபாயங்களுக்கு ஆளாகக்கூடிய மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளைப் பற்றி நான் பேசுகிறேன் பேரழிவு என்பது ஒரு இயற்கையான சூழல் மட்டுமல்ல அது சமூக பாதிப்பு அது அவர்களை எவ்வாறு ஆபத்தில் ஆழ்த்துகிறது ஆபத்து அவர்களை எவ்வாறு பேரழிவாக ஆக்குகிறது அங்குதான் H V R என்பது பயனளிக்கிறது எனவே பேரழிவு என்பது ஒரு சமூக கட்டமைப்பாகும் அதனுள் வளங்கள் திறன்கள் திறன்களின் சமமற்ற விநியோகம் உள்ளது தென் அமெரிக்காவில் உள்ள ஒருவர் ஜப்பானில் உள்ள ஒருவர் இருவரும் ஒரே மாதிரியான பூகம்பத்தால் தாக்கப்பட்டால் அவர் அதற்கு எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொண்டுள்ளனர் அது எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் பார்க்க முடிகிறது எனவே ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்கு வரும் சவால்களை எவ்வாறு தங்களது திறன்களை வைத்து சமாளிக்கின்றனர் என்பதையும் கண்டறிய முடிகிறது இது நான் விவாதிக்கப் போகும் மூன்றாவது விஷயமாகும் இது பெரும்பாலும் சமூக பரிமாணத்தைப் பற்றி பேசப்படுவது அது மட்டுமின்றி மிகவும் தத்துவ கொண்டதாகும் நாம் அனைவரும் இதற்கு எவ்வாறு பொறுப்புக்கூற வேண்டும் என்பதனையும் அறிகிறோம் எனவே நாம் ஆபத்தைப் பற்றி பேசும்பொழுதும் சமுதாயத்தைப் பற்றி பேசும்பொழுதும் அது தன்னிடம் தான் தொடங்குகிறது என்றும் அது தான்தான் என்றும் ஒரு சமூகமாக நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்றும் ஒரு பெரிய குரு நம்முடன் எவ்வாறு தொடர்பு வைத்துக் கொள்கிறது என்றும் அறிய முடிகிறது எனவே உலகளாவிய சமூகத்தை வேறுபட்ட கண்ணோட்டத்தில் நாம் எவ்வாறு பார்க்க முடியும் என்பதை அறிவோம் ஆபத்து காரணியை நாம் எவ்வாறு கருத்தில் கொள்ளலாம் மற்றும் பங்களிக்க முடியும் என்பதைப் பற்றியும் காணமுடிகிறது அறிவு தளம் நாம் அறிவைப் பற்றி பேசும்போது உள்ளூர் அறிவாற்றல் எவ்வாறு ஆபத்தை புரிந்துகொள்கிறது என்றோ அறிவியல் சிந்தனை வேறு வழியிலும் புரிந்துகொள்கிறது என்றோம் ஆனால் உள்ளூர் அறிவாற்றல் எவ்வாறு ஆபத்தை உணர்த்துகிறதோ ஆபத்தை அவர்கள் அவ்வாறே புரிந்து கொள்கின்றனர் இது மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் அறிவியல் சமூகம் எப்போதும் உள்ளூர் அறிவைக் குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் இல்லை என்று அவர்கள் எப்போதும் நம்புகிறார்கள் அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக வாழ்ந்ததை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கிறார்கள் நீங்கள் ஒரு நல்ல வழியில் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே வேறு வழியை நாங்கள் திணிப்போம் இந்த உள்ளூர் அறிவாற்றல் எவ்வாறு பாதிப்பைக் குறைத்து வருகிறது என்பதையும் இந்த தகவல்களை கொண்டு ஒருவர் எவ்வாறு முன்னேறலாம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் மேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத அபாயங்களுக்கு இடையில் மிகக் குறைவாகவே அறியப்படுகிறது ஏனென்றால் என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு தகவல் வேறுபட்ட கலாச்சார அல்லது வளர்ச்சி பின்னணியில் இருந்து வரும் மற்ற நபருக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது எனவே ஒருவர் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது யாருக்கு என் எது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆபத்து என்ன என்றும் பார்க்க வேண்டும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் வேறு பரிமாணத்தில் இருப்பதை உணரலாம் மேலும் இவை குறைவாகவே ஆவணப்படுத்தப்பட்டு மாற்றப்படுகின்றன DRR பள்ளி கல்வியில் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படுவது DRR நம் சமூகத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் இது ஒரே ஒரு நாளில் மட்டுமே நடக்க முடியாது ஆனால் இந்த கருத்துக்களை பள்ளி மட்டத்தில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் இது நிச்சயமாக செயல்படுத்த இயலும் என்று ரோஹித் ஜிகியாசு போன்ற நிபுணர்கள் பரிந்துரை செய்கின்றனர் மேலும் பல வல்லுநர்கள் கூட இது ஒரு பள்ளி அளவிலான கல்வியில் பேரழிவு அபாயக் குறைப்பைக் கொண்டுவர வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் குழந்தைகள் அதை எவ்வாறு கையாள முடியும் அவர்கள் தங்களை அதற்கு எவ்வாறு தயார் செய்து கொள்ளலாம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் மேலும் இது குழந்தைகளின் உணர் திறனை வெளிக் கொண்டு வரவும் ஏதுவாக இருக்கும் சான்றுகளை அடிப்படையாகக் கொண்ட அறிவை மேம்படுத்துதல் இதில் நாம் ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டிருக்க வேண்டும் நடைமுறை இடைவெளிகளும் சவால்களும் இருந்த சட்ட கட்டமைப்பில் நாங்கள் கவனம் செலுத்திய மற்ற பரிமாணங்களில் ஒன்று இது கொள்கைகள் இருக்கின்றன அதில் ஒழுங்குமுறை மற்றும் கட்டமைப்புகள் அதற்கான விதிகள் உள்ளன இருப்பினும் அதை மாவட்ட அளவில் அல்லது உள்ளூர் மட்டத்தில் செயல்படுத்துவதற்கும் எடுத்துக் கொள்வதற்கும் சவால்கள் பல எதிர் கொள்ள வேண்டியிருக்கிறது மேலும் தேசிய மற்றும் பிராந்திய மற்றும் உள்ளூர் அளவிலான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் சில நேரங்களில் ஒன்றோடு ஒன்று முரண்படுகின்றன சில நேரங்களில் அவை முரண்பட்ட சிக்கல்களை மட்டுமே கொண்டுள்ளன பயிற்சி கொள்கைகள் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் பயிற்சி நெறிகளும் அதனை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் என்பதும் வேறுபடுகின்றன அதன் இடையில் எப்பொழுதும் ஒரு இடைவெளி உணர முடிகிறது இது ஒரு அம்சமாகும் ஆனால் மற்றொரு அம்சமானது நாம் நமது உணர்வுகளை பற்றி நினைவு கூறும் பொழுது எழுகிறது முதலில் ஒரு அபாயத்தைப் பற்றிய கருத்து என்பது நமக்கு தெரிந்த மிகவும் அகநிலை ஏனென்றால் அதை யார் சரியாக உணர்கிறார்கள் என்பதிலிருந்தும் வரையறுக்கப்படுகிறது நாம் ஒரு ஆபத்தினை பற்றி விவரிக்கும் பொழுது யாருக்கு ஆபத்து எதற்கு ஆபத்து எப்போது ஆபத்து அது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து என்பது போன்ற கேள்விகள் அனைத்தும் இயற்கையில் மிகவும் அகநிலை ஆகவே திகழ்கின்றன இரு சமூகத்திற்கும் இரு நாட்டிற்கும் இரு கலாச்சாரத்திற்கு இடையிலும் வேறுபடும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆபத்தை எவ்வாறு உணர்கின்றன விஞ்ஞான சமூகம் ஆபத்தை எவ்வாறு உணர்கிறது சமூகம் எவ்வாறு ஆபத்தை உணர்ந்தது உள்ளூர் அரசாங்கங்கள் ஆபத்தை எவ்வாறு உணர்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா எனவே இந்த எல்லாவற்றையும் ஒரு கருத்தாக உரையாற்றுவதில் பல்வேறு சவால்கள் உள்ளன நாங்கள் தகவல்தொடர்பு என்று கூறும்போது முதலில் தகவல் தொடர்பு என்பது சமூகத்தின் கடைநிலை மட்டத்திற்குள் சமூகங்களுக்குள்ளும் சமூகங்கள் முழுவதிலும் இடைவெளிகளைக் கொண்டுள்ளது மேலும் கல்வியாளர்கள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள் மற்றும் கொள்கை எவ்வாறு நடைமுறையில் நடக்கிறது என்பதில் இடைவெளிகள் உள்ளன இந்த கல்வி ஆராய்ச்சி கொள்கை மற்றும் நடைமுறையில் ஒரு தர்க்க இடைவெளி உள்ளது சமூக ஒருங்கிணைப்பு சமூகம் மற்றும் சமூகங்களுக்கிடையிலான ஒருங்கிணைப்பு பற்றி நாம் கூறும்போது இந்த அம்சங்கள் சமூகம் மற்றும் சமூகங்கள் ஒழுக்கம் ஒழுக்கமற்றது ஆகியவற்றின் ஒரு கிளைமொழி ஆக மாறுகிறது இந்த குழித்துறை கொள்ளும் மற்றும் மற்ற துறைகளிலும் ஒருங்கிணைப்பு பற்றாக்குறை உள்ளது மேலும் பல்வேறு இடஞ்சார்ந்த திறன்கள் மற்றும் விளக்கக்காட்சி முறைகளில் ஒருங்கிணைப்பு சிக்கல்களும் உள்ளன இது எவ்வாறு வழங்கப்படுகிறது என அறிய வேண்டும் ஏனெனில் வளர்ச்சிக்கான தகவல் தொடர்பு மிகவும் முக்கியமானது நாம் சில மேம்பாட்டுத் திட்டத்தை உருவாக்கும்போது உள்ளூர் சமூகங்களுக்கு அவற்றை இவ்வாறு முன்வைக்கிறோம் அவர்கள் அதை எவ்வாறு எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த சமூகக் குழுக்கள் மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களுக்குள் அந்த ஒருங்கிணைப்பை எவ்வாறு கொண்டு வருகிறார்கள் என்பதை கண்டறிவது அவசியமாக உள்ளது எனவே இது எவ்வாறு விலக்கப்படுகிறது என்பதைப் பொருத்தும் உள்ளது மேலும் நாம் அனைவரும் ஒத்துழைப்பு பற்றி பேசுகிறோம் ஒத்துழைப்பு உலகளாவிய சமூகம் மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பதையும் அவர்கள் தேசிய மற்றும் பிராந்திய மற்றும் உள்ளூர் நிறுவனங்களுடன் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பதையும் பார்க்க வேண்டும் ஆகவே இதுபோல் இவற்றின் பல்வேறு பிரிவுகள் இது ஒரு விஞ்ஞான சமூகமா அல்லது ஒரு அரசியல் சமூகம் இல்லையெனில் சூழ்நிலைகள் அவர்களுக்கு எவ்வாறு கை கொடுக்க முடியும் என்னை அறிந்தால் இதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுத்து DRR நோக்கி செயல்பட இயலும எனவே இந்த முழு திட்ட வரைபடம் பங்கேற்பு மற்றும் கூட்டாண்மைகளை வைக்கிறது இதைக் கொண்டு உலகளாவிய பங்களிப்பாளர்கள் உலகளாவிய ஏஜென்சிகளுடனான இந்த கூட்டாண்மைகளை உள்ளூர் நிறுவனங்களுக்கு எவ்வாறு கொண்டு வர முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் நடைமுறை மற்றும் கொள்கை நிலை நிறுவனங்களுடன் நாம் எவ்வாறு கூட்டாண்மைகளை உருவாக்க முடியும் எனவே இங்குதான் மக்களை ஒரு மையத்தில் சுயமாக வைத்திருப்பது சார்புநிலைக்கு எதிராக சுய நம்பகத்தன்மைக்கு உண்மையில் முக்கியத்துவம் அளிக்கிறது எனவே நம்பிக்கையை மேம்படுத்தும் இந்த பங்கேற்பு அணுகுமுறைகளுடன் நாம் சுய நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் தருணம் ஆகவும் மாறுகிறது இது சமூகங்களுக்கிடையில் மட்டுமல்ல அரசாங்கங்களுக்கும் உள்ளூர் அரசாங்கங்களுக்கும் ஏஜென்சிகள் மற்றும் சமூகங்களுக்கும் இடையிலான நம்பிக்கையை மேம்படுத்துகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் இவைதான் திட்டக்குழு நமக்கு பரிந்துரைப்பது அடுத்த குழுவிற்கு இப்பொழுது செல்லலாம் அங்கு சுகாதார அம்சத்தில் முதலில் இந்த ஆரோக்கியத்துடன் தொடர்புடைய காரணிகளை நீங்கள் குறிப்பாக ஒரு பேரழிவு சூழலில் அறிவீர்கள் ஒன்று நேரடி மற்றும் மறைமுக அபாயங்கள் ஏனென்றால் எங்களுக்குத் தெரிந்த சில ஆபத்து இருக்கும் ஆனால் சுகாதார அம்சத்தில் சில நமக்கு தெரிந்த சில அறியப்படாத அபாயங்களை நாம் சந்திக்க நேரிடும் இது ஒரு மறைமுக அபாயமாக இருக்கலாம் உதாரணமாக அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத அபாயங்களின் நிச்சயமற்ற தன்மை உள்ளது ஒரு புதிய நோய் எப்பொழுது வேண்டுமானாலும் பிறக்கக்கூடும் உதாரணத்திற்கு காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் வெள்ளத்தின் போது என்ன வடிந்து போயிருக்க கூடும் மக்கள் இடமாற்றம் அடைவார்கள் நிவாரண நடவடிக்கைகளில் அவர்கள் நிறைய நடவடிக்கைகளை எடுக்க எடுக்கக் கூடும் ஆனால் இரண்டு மூன்று வாரங்களுக்குப் பிறகு நீர் வடிந்து போய் பின்னர் புதிய நோய்கள் எடுக்கக்கூடும் எடுக்கக்கூடும் வரலாம் ஏனெனில் தொற்று நோய்கள் நீர் வெளியேறும் போது பரவுகிறது எனவே அது எங்கிருந்து வருகிறது அது எப்போது வரும் எப்படி வரும் எந்த வகையான நோய்கள் வரும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒரு வகையான நிச்சயமற்ற தன்மை எனவே இது ஒரு விஷயத்தைப் பார்க்க வேண்டும் மேலும் உடல்நலம் மற்றும் DRR தொடர்பான அபாயங்களைப் புரிந்துகொள்வதில் ஆபத்தை மேற்கொள்வதில் ஒழுங்கு நோக்கு நிலை இடைவெளிகள் உள்ளன எனவே மருந்து புரிதல் வேறுபட்டது சுகாதார புரிதல் உள்ளது உயிரியல் புரிதல் வேறு எனவே வெவ்வேறு துறைகள் ஒருவருக்கொருவர் தொடர்பற்று இருந்தால் இந்த புரிந்து கொள் புரிந்து கொள்வதில் அவர் தங்களை எவ்வாறு நோக்குநிலை படுத்துகிறார்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்காவிட்டால் என்ன ஆகும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான அம்சம் இங்கே கூட சமமற்ற வள ஒதுக்கீடு மற்றும் மருத்துவ உள்கட்டமைப்புக்கான அணுகல் இருப்பதை நாங்கள் கவனிக்கிறோம் குறிப்பாக ஓரங்கட்டப்பட்ட சமூகங்கள் அல்லது பெரும்பாலும் பாதிப்புக்குள்ளான பகுதிகள் ஏழை கிராமப்புற சமூகங்கள் அல்லது உங்களுக்குத் தெரிந்த சமூகங்கள் இருக்கக்கூடும் இந்த நபர்கள் எவ்வாறு சமமற்ற வள ஒதுக்கீட்டைக் கொண்டுள்ளனர் உங்களுடன் ஒப்பிடும்போது அவர்கள் குறைவான மருத்துவ உள்கட்டமைப்பைக் கொண்டிருக்கலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் அவர்களுக்கு குறைந்த உள்கட்டமைப்பு மருத்துவ வசதிகள் அல்லது நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுடன் ஒப்பிடும்போது தொழில்முறை நிபுணத்துவம் மாறுபடலாம் எனவே இதுவும் ஒரு சவாலாகும் இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை ஒருவர் எவ்வாறு அதிகம் பாதிக்க பட்ட இவர்களுக்கு எடுத்து செல்ல இயலும் என்பதை அறிய வேண்டும் பின்னர் விவசாயிகள் குறிப்பாக வறட்சி ஏற்பட்டால் வெள்ளம் ஏற்பட்டால் கூட விவசாயிகளும் ஆபத்தை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அதுவும் சுகாதார அம்சத்திற்கு ஒரு பங்களிப்பைக் கொண்டிருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் சந்தை உந்துதல் ஆபத்து என்பது சந்தை சில மருந்துகளின் நுகர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லது அவை ஒரு குறிப்பிட்ட வணிகத் துறைகளை அதற்குள் தள்ளுகின்றன எனவே சந்தை தொடர்பான விஷயங்களுடன் தொடர்புடைய சில அபாயங்களும் உள்ளன வழக்குகள் மற்றும் அத்தியாவசிய அறிவுத் தொடர்களை ஒப்பிடுவதற்கான கட்டமைப்பின் பற்றாக்குறை ஒரு முழுமையான புரிந்துணர்வைக் காண போதுமான கட்டமைப்புகள் இல்லை வெவ்வேறு நிகழ்வுகளையும் அறிவையும் எவ்வாறு ஒப்பிடலாம் என்பதை ஒருவர் காண வேண்டும் இப்போது மற்றொரு அம்சம் நுண்ணுயிர் எதிர்ப்பி மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்தாகும் ஏனெனில் சுகாதாரத் துறையில் கூட நீங்கள் ஒரு சிறிய காய்ச்சலுக்குச் செல்லும்பொழுது குறிப்பாக வளரும் நாடுகளில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளைப் தருகின்றனர் இது உண்மையில் திறன்களில் தாக்கத்தை உருவாக்கும் ஒரு விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தியை சமாளிப்பதற்கான இயற்கையான திறன்கள் எவ்வாறு இது ஒரு தனிநபரின் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கிறது மற்றும் கூட்டாக ஒரு குழுவாகவும் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நம் உணவுகளில் கனமான பூச்சிக்கொல்லிகளைப் பயன்படுத்துவது அது உண்மையில் அடிப்படை செல்கள் எவ்வாறு செல்கிறது மேலும் இது நமது மரபியல் மீது எவ்வாறு மாறுபட்ட விளைவுகளை உருவாக்குகிறது என்பது போன்றநீண்டகால பாதிப்புகளும் உள்ளாகின்றனர் மருந்துகளின் தரம் மற்றும் சட்ட அமலாக்கம் உதாரணமாக எந்த வகையான மருந்துகளின் தரம் மற்றும் சட்ட அம்சத்தை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள் என்பதை உறுதிப்படுத்த முடியும் சமீபத்தில் சில மருந்து நிறுவனங்களுடன் உங்களுக்குத் தெரிந்த போலியோ சொட்டுகளில் கூட சிக்கல் ஏற்பட்டது எனவே ஒருவர் அதை உறுதிப்படுத்தவும் அடிப்படை சுகாதார நிலைமைகள் இல்லாததால் உள்கட்டமைப்பிலேயே முதன்மையானது அடிப்படை சுகாதார நிலைமைகளை நாம் எவ்வாறு கொண்டிருக்கவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே DRR ஆரோக்கியமும் பாதுகாப்பும் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் ஆரோக்கியத்தின் உயர் வரம்பை நாம் வரையறுக்க முடியாததால் இந்த எல்லா விஷயங்களும் அந்த ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பங்களிக்கின்றன ஆனால் ஆரோக்கியத்தின் குறைந்த வரம்பு குறைந்தபட்சம் நாம் உயிருடன் இருக்கிறோம் அது பாதுகாப்பாக இருப்பதற்கான குறைந்த வரம்பு என்று உங்களுக்குத் தெரியும் இதுவே DRR பரிந்துரை செய்யும் சூழல் நாங்கள் கூறியதை உங்களிடம் சரியாக சென்றடைந்தது என்பதை காண வேண்டும் ஒருவர் சமூகக் கண்ணோட்டத்தில் மற்றும் சந்தைக் கட்டடத்தில் இவற்றை பார்க்கவேண்டும் இவ்வாறு செய்தால் மட்டுமே நாம் முன்னேற முடியும் DRRல் ஆரோக்கியத்தின் நேர பரிமாணம் என்பது முன்கணிப்பு மட்டுமல்ல பேரழிவின் போது நரக பரிமாணம் 3 வாரங்களுக்குப் பிறகும் திடீரென மாறக்கூடும் சில அறியப்படாத அபாயங்கள் சில நேரடி அபாயங்கள் ஆகியவை வரக்கூடும் எனவே DRRல் ஆரோக்கியத்தின் நேர பரிமாணம் உள்ளது மற்றொரு அம்சம் அணுகுமுறை மருத்துவ உள்கட்டமைப்பு அல்லது பணியாளர்கள் நெருக்கடி ஏற்பட்டால் யாராவது அணுக முடியுமா இல்லையா என்றும் பல்வேறு சேவைகளை அணுக முடியுமா என்றும் கண்டறிய வேண்டும் இந்த தரம் மற்றும் சட்டதிட்டங்கள் உங்களுக்குத் தெரிந்திருக்கிறதா என்பதை நாங்கள் உறுதிசெய்கிறோமா என்று நீங்கள் மூன்றாவது அம்சம் பொறுப்புக்கூறும் போது அது சாதாரண மனிதர்களை சென்றடைகிறது என்பதை உறுதிசெய்கிறது ஒதுக்கீடுகள் எவ்வாறு மற்றும் இவ்வாறு மலிவாக கிடைக்க முடியும் என்பதும் நமக்கு தெரியவருகிறது அது எப்படி இருக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் வளரும் நாடுகளில் தனியார்மயமாக்கல் அம்சத்துடன் மட்டுமே சாதாரண மனிதர்களால் வாங்க முடியுமா இல்லை ஏழை மனிதனால் இந்த விஷயங்களை வாங்க முடியும் சரியான நடைமுறைகளை ஆதரிப்பது ஒருவர் சரியான நடைமுறைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று உங்களுக்குத் தெரியும் பல்வேறு உள்ளூர் மற்றும் உலகளாவிய ஏஜென்சிகள் மற்றும் தேசிய அளவிலான ஏஜென்சிகளுடன் கட்டியெழுப்புதல் இந்த சரியான நடைமுறைகளை நாம் எவ்வாறு ஆதரிக்க வேண்டும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கு இந்த விஷயங்களை எவ்வாறு கொண்டு வர முடியும் என்பது எங்களுக்குத் தேவை எனவே இந்த கூட்டு முயற்சி ஒருங்கிணைப்பு சுகாதாரத் துறையிலும் மிகவும் தேவைப்படுகிறது எனவே ஆபத்து மற்றும் உடல்நலம் மற்றும் டி எம் ஆகியவற்றின் சமூக பரிமாணம் குறித்த விவாதங்களின் ஒரு பகுதியாக இருந்த சில கண்டுபிடிப்புகள் இவை எனவே நான் இதை ஒரு விவாதமாக முன்வைக்க முயற்சிக்கிறேன் இது பேரழிவு இடர் நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ள பல்வேறு சிக்கல்களுக்கு ஒரு முன்னோடி என்று நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி